எனவே நேற்று வெப்பம் மற்றும் வெகுஜன போக்குவரத்து குணகத்தை வரையறுத்தோம் எனவே அது ஒரு தட்டையான தட்டு என்று வைத்துக்கொள்வோம் என்னிடம் ஒரு எல்லை அடுக்கு உள்ளது மேலும் பொருளைக் கடந்து செல்லும் திரவம் என்னிடம் உள்ளது h என்பது என்ன மாணவர் ஆம் வெப்ப போக்குவரத்து எனவே இது ஃப்ளக்ஸ் ஆகும் இது ஆகும் எனவே இது y திசையாக இருந்தால் y0 க்கு சமமாக என மதிப்பிடப்படுகிறது எனவே வெப்பநிலை வேறுபாடு இடைமுகத்தில் எல்லையில் கடத்தப்படும் வெப்பப் பாய்ச்சலை மொத்த வெப்பநிலை வேறுபாடு ஆகியவற்றால் வகுக்கப்படும் போது கிடைக்கும் மேலும் இதேபோல் வெகுஜன போக்குவரத்து குணகத்தை டிஃப்யூசிவிட்டி பரவல் ஆல் பெருக்கி CA ஆல் வகுக்க வரையறுக்கலாம் எனவே இப்போது எல்லை அடுக்கு என்றால் என்ன என்ற விவரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செல்லலாம் மேலும் இந்த செயல்முறைகளில் சிலவற்றை விவரித்து அவற்றை அளவிட முயற்சிப்போம் அதைச் செய்வதற்கு முன் சில ஓட்ட பண்புகளை நாம் சரியாகப் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த பொருளைக் கடந்து பாயும் திரவம் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே எல்லை அடுக்குக்குள் போக்குவரத்து செயல்முறையும் ஓட்டத்தின் தன்மையின் வலுவான செயல்பாடாக இருக்கும் மாணவர்T A ஐச் சார்ந்தது நிச்சயமாக எனவே லாமினார் மற்றும் கொந்தளிப்பான ஓட்டம் எனப்படும் இரண்டு வகை ஓட்ட வகைகள் உள்ளன எனவே இரண்டு வகுப்புகள் உள்ளன இவை ஒரு திரவத்தின் ஓட்டத்தின் இரண்டு வெவ்வேறு இயல்புகள் லேமினார் ஓட்டம் என்பது வரிசைப்படுத்தப்பட்ட ஓட்டத்தைக் கொண்டுள்ளது அங்கு விஷயங்கள் ஸ்ட்ரீம்லைன்களில் பாயும் மற்றும் கொந்தளிப்பான ஓட்டம் என்பது ஏற்ற இறக்கங்கள் மற்றும் திரவத் துகள்களின் குறுக்கு கலவையாகும் அதனால் நீரோட்ட ஓட்டம் இல்லை எனவே கொந்தளிப்பான ஆட்சியில் திரவத் துகள்களின் வீரியமான கலவையும் வீரியமான கலவையும் இருக்கும்போது லேமினார் ஓட்டம் அடிப்படையில் ஒரு நெறிமுறை ஓட்டமாகும் எனவே திரவ ஓட்டம் நீங்கள் லாமினார் அல்லது கொந்தளிப்பு இருக்கும் மற்றும் அவை இடையில் எங்காவது மாற்ற பகுதியாக இருக்கும் இப்போது லாமினாரா அல்லது கொந்தளிப்பானதா என்பதை உங்களுக்குச் சொல்லும் குணாதிசய எண் என்ன இது ரெனால்ட்ஸ் எண் என்று அழைக்கப்படுகிறது இப்போது ரெனால்ட்ஸ் எண் என்ன உங்களுக்கு லேமினார் ஓட்டம் இருக்கும் தட்டையான தட்டுக்கான ரெனால்ட்ஸ் எண் வரம்பு எதற்காக ஆமாம் ரெனால்ட்ஸ் எண் எந்த அளவுக்கு ஃப்ளோஓட்டம் லேமினார் 2100 அது எந்த அமைப்பிற்கானது அது குழாய் ஓட்டத்திற்கானது இது குழாய் அல்ல அது ஒரு குழாய் வழியாக ஓட்டம் சரி அது குழாய் ஓட்டத்திற்காக தட்டையான தட்டுக்கு இது என்ன எனவே இது 105 எனவே ரெனால்ட்ஸ் எண் 105 ஐ அடையும் நீளம் உண்மையில் லேமினார் ஓட்ட ஆட்சிக்கான வரம்பாகும் மற்றும் கொந்தளிப்பான ஓட்டத்திற்கு 105 க்கும் குறைவானது இது லேமினார் எனவே நீங்கள் ஏற்கனவே படித்த குழாய் ஓட்டத்தில் பண்பு நீளம் அளவு குழாயின் விட்டம் என்பதை நினைவில் கொள்க இங்கே சிறப்பியல்பு நீள அளவுகோல் என்பது தட்டின் முன்னணி விளிம்பிலிருந்து நீளம் வரை இருக்கும் எனவே உங்களிடம் இருந்தால் இங்கே ஒரு தட்டு இருந்தால் இது x க்கு சமம் மற்றும் இது x சில L க்கு சமம் எனவே தொடக்கப் புள்ளியிலிருந்து இருப்பிடத்தின் நீளம் தட்டின் x0க்கு சமம் எனவே இந்த ரெனால்ட்ஸ் எண்ணை வரையறுக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நீள அளவுகோல் இதுவாகும் எனவே இந்தத் தட்டில் எந்த இடம் ஓட்டம் லேமினார் மற்றும் எந்த இடத்தில் கொந்தளிப்பானது என்பதை இது உங்களுக்குக் கூறுகிறது எனவே பொதுவாக 3 106 அது கொந்தளிப்பான ஆட்சி மற்றும் இடையில் எங்கும் இடைநிலை ஆட்சி என்று அழைக்கப்படுகிறது எனவே இது லாமினார் அல்ல மற்றும் கொந்தளிப்பானதும் அல்ல எனவே இடையில் எங்கும் மாறுதல் ஆட்சி என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த பகுதியில் உள்ள லேமினார் மற்றும் கொந்தளிப்பான ஓட்டத்தின் அம்சங்களை இங்கே காணலாம் எனவே இப்போது நான் பார்க்கிறேன் என்று வைத்துக் கொண்டால் வெப்பப் போக்குவரத்து குணக வெளிப்பாட்டை நான் உற்றுப் பார்க்கிறேன் இப்போது சாய்வு என்ன ஒரு செயல்பாடாக என்ன சொல்ல முடியும் எனவே நீங்கள் தட்டையான தட்டுக்குள் செல்லும்போது சாய்வு குறையும் அல்லது அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்களா நீங்கள் என்ன எதிர்பார்க்கின்றீர்கள் மாணவர் ஆமாம் குறைக்கவா அல்லது அதிகரிக்கவா மாணவர் ஏன் எனவே திரவத் துகள்கள் உண்மையில் இந்த தட்டையான தகடு வழியாகச் சென்று வேகமாகப் பாய்வதால் தட்டையான தட்டுடன் திரவத்தின் இருப்பிடம் அல்லது தொடர்பு நேரம் அதிகரிக்கிறது எனவே திரவமானது திடப்பொருளில் இருந்து தட்டையான தட்டிலிருந்து அதிக வெப்பத்தைப் பெற்றிருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே நீங்கள் தட்டையான தட்டுக்கு மேலும் அதிகரிக்கும் போது சாய்வு உண்மையில் குறையும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே இது x இல் உள்ள சாய்வு ஆனால் y0 சமம் எனவே நாம் அதை வரையலாம் எனவே அது சுயவிவரத்தில் இருந்தால் இந்த இருப்பிடம் x1 என்று சொல்லலாம் வேறு சில இடங்களில் திரவம் இப்போது நீண்ட காலத்திற்கு தட்டுக்கு வெளிப்படுவதால் அதிக வெப்பம் கொண்டு செல்லப்பட்டிருக்கும் எனவே சுயவிவரம் இப்படி இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் அங்கு சாய்வு இப்போது குறைந்துள்ளது ஏனெனில் உண்மையில் இருக்கும் திரவத் துகள்கள் y0 க்கு சமமான தட்டு வெப்பநிலைக்கு அருகில் இருக்கும் வெப்பநிலையை அடையும் எனவே நீங்கள் தட்டுக்குள் செல்லும்போது சாய்வு குறையும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் அதாவது நீங்கள் நேரடியாக வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தைக் குறைக்கும்போது h வெப்பப் போக்குவரத்துக் குணகம் உண்மையில் அதிகரிக்கும் இது உள்ளூர் வெப்ப போக்குவரத்து குணகம் என்பதை நினைவில் கொள்க நீங்கள் உண்மையில் தட்டுக்குள் செல்லும்போது உள்ளூர் வெப்பப் போக்குவரத்து குணகத்தில் குறைப்பு உள்ளது எனவே Ts மற்றும் T∞ என்பது நமது அளவிடக்கூடிய அளவு மற்றும் அவை மாறிலிகள் மற்றும் kf என்பது திரவத்தின் உள்ளார்ந்த கடத்துத்திறன் என்று நாம் கருதலாம் இது ஒரு உள்ளார்ந்த பண்பு மற்றும் அதையும் ஒரு மாறிலி என்று நாம் கருதலாம் எனவே தெளிவாக உள்ளூர் வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தின் தன்மை y0ல் வெப்பநிலை சாய்வைப் பொறுத்தது எனவே வெப்பச்சலனத் தலைப்பில் நாம் செய்யப் போகும் இந்தப் பயிற்சி முழுவதுமே பல்வேறு விஷயங்களை அமைப்பு வகைகளைக் கண்டறிய உதவும் இந்த வெப்பநிலை சாய்வு என்ன எனவே அடுத்த பல விரிவுரைகளில் பல்வேறு வகையான வடிவவியல்கள் பல்வேறு வகையான ஓட்ட பண்புகள் பற்றி நாம் விவாதிக்கப் போகும் அனைத்தும் அளவீட்டு செயல்முறையும் இந்த சாய்வு என்ன என்பதைக் கண்டுபிடிக்கஉதவும் இந்த சாய்வு தெரிந்தால் நாம் முடித்துவிட்டோம் இது வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தின் வரையறை மற்றும் வெகுஜனப் போக்குவரத்திற்கான இதேபோன்ற வழி என்பதால் y இல் உள்ள செறிவு சாய்வு 0க்கு சமமாகத் தெரிந்தால் நாம் முடித்துவிட்டோம் எனவே கொள்கையளவில் வேக வெப்பம் மற்றும் வெகுஜன போக்குவரத்து ஒரே நேரத்தில் நிகழலாம் எனவே ஒரு எல்லையைக் கொண்டிருக்கும் ஒரு அமைப்பு இருக்கக்கூடும் அது கடந்து செல்லும் திரவத்தை விட அதிக வெப்பநிலையில் பராமரிக்கப்படும் மேலும் திடமான கட்டத்திலிருந்து திரவ நிலைக்கு ஒரே நேரத்தில் நகரும் சில இனங்கள் இருக்கலாம் உதாரணமாக இது ஒரு சவ்வு போல இருக்கலாம் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் கொலஸ்ட்ரால் கொழுப்பு இது உண்மையில் இரத்த ஓட்ட அமைப்பின் தமனிகளில் படிகிறது எனவே இரத்தம் உண்மையில் கொழுப்பைக் கொண்டு செல்கிறது எனவே நாம் எந்த உணவை உண்ணுகிறோமோ அது பதப்படுத்தப்படுகிறது குடல் சிறிய மற்றும் பெரிய குடலில் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுகிறது எனவே ஊட்டச்சத்துக்கள் கொண்டு செல்லப்படும் வழி இரத்த ஓட்டம் பின்னர் அவை ஊட்டச்சத்துக்களை எடுத்துச் செல்கின்றன மேலும் இந்த ஊட்டச்சத்துக்கள் இப்போது இரத்த ஓட்டத்தில் பரவுகின்றன நீங்கள் உண்ணும் கொலஸ்ட்ரால் கொழுப்பு துகள்கள் அல்லது கொழுப்புப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் குடலால் உறிஞ்சப்படுகிறது இது உண்மையில் இரத்த ஓட்டத்தில் சுற்றப்பட்டு பின்னர் அவை தமனிகளில் சென்று படிகின்றன இப்போது கருத்தில் கொண்ட எடுத்துக்காட்டில் திட கட்டத்தில் செறிவு அதிகமாகவும் திரவ கட்டம் குறைவாகவும் இருக்கும் இடத்தில் நாம் இங்கு பார்த்தவற்றின் தலைகீழ் செயல்முறையை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் கொலஸ்ட்ரால் கொழுப்பு படிவதால் திரவ ஓட்டத்தில் கொழுப்பு செறிவு அதிகமாக இருக்கும் மேலும் மேற்பரப்பில் கொழுப்பு படிதல் சரியாக இருக்கும் எனவே நாம் பார்க்கப் போகும் சில விஷயங்களின் மிகவும் வலுவான பயன்பாடு இது உண்மையில் கொழுப்பு படிவுக்கான வெகுஜன போக்குவரத்து குணகம் என்ன என்பதை மக்கள் உண்மையில் கண்டுபிடித்துள்ளனர் இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் செறிவின் அடிப்படையில் சரியான நோயறிதலில் இது ஒரு வலுவான தாக்கத்தை கொண்டுள்ளது பார்ப்பது மிகவும் கடினமான விஷயம் தமனிகளில் எவ்வளவு கொழுப்பு படிந்துள்ளது என்பதை ஒருவர் பார்க்க முடியாது அதைச் செய்வதற்கான வழி இல்லை ஆனால் இப்போது சில வழிகள் உள்ளன எனவே தோராயமான வெகுஜன போக்குவரத்து குணகம் என்ன என்பதைக் கண்டறிய முடிந்தால் மற்றும் செறிவுகளின் அடிப்படையில் தமனிகளில் கொழுப்பு எந்த விகிதத்தில் வைக்கப்படுகிறது என்பதை மதிப்பிட முடியும் எனவே வலுவான கொழுப்பு படிவு இருந்தால் மருத்துவ உத்திகள் அல்லது எந்த வகையான சிகிச்சை செய்ய வேண்டும் என தீர்மானிப்பதில் இது வலுவான தாக்கங்களைக் கொண்டுள்ளது எனவே நாம் பார்த்த சில விஷயங்களுக்கு நிறைய பயன்பாடுகள் உள்ளன உண்மையில் இது வெப்பநிலையைப் பொறுத்தது அகச்சிவப்பு கேமராவின் முன் உங்கள் கையை வைத்தீர்கள் வெவ்வேறு இடங்களின் வெப்பநிலை வேறுபட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இரத்த ஓட்டத்திற்கும் இது உண்மை எனவே உடலின் வெவ்வேறு இடங்களின் உள்ளூர் வெப்பநிலை வேறுபட்டதாக இருக்கும் எனவே இது ஒரே நேரத்தில் வெப்பம் நிறை மற்றும் வேகப் போக்குவரத்து போல இருக்கும் இவை மூன்றும் ஒரே நேரத்தில் நிகழ்கின்றன எனவே இது மிகவும் முக்கியமான அம்சமாகும் பெரும்பாலான உண்மையான அமைப்புகளில் வெப்பம் நிறை மற்றும் வேகப் போக்குவரத்து ஒரே நேரத்தில் நிகழ்வதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நம்மிடம் ஒரு தன்னிச்சையான பொருள் இருந்தால் இந்த பொருளைக் கடந்து செல்லும் ஒரு திரவம் உள்ளது இப்போது நான் V ஐ எதிர் நீச்சல் வேகம் என வரையறுக்க போகிறேன் எனவே நான் சில முக்கிய வரையறைகளை அறிமுகப்படுத்தப் போகிறேன் என்பதை நினைவில் கொள்க எனவே V என்பது எதிர் நீச்சல் வேகம் எனவே இது பொருளைப் பார்க்கும் முன் திரவத்தின் வேகம் பின்னர் அது பொருளைப் பார்க்கும்போது வெளிப்படையாக நீங்கள் ஒரு எல்லை அடுக்கு ஒரு வேக எல்லை அடுக்கு ஆகியவற்றைக் கொண்டிருக்கப் போகிறீர்கள் எனவே இதுவே வேக எல்லை அடுக்கு என்று சொல்லலாம் இது மூன்று பரிமாணங்களிலும் இருக்கலாம் எனவே வெக்டோரியல் பிரதிநிதித்துவத்திற்காக நான் ஒரு ஐ வைத்தேன் மேலும் ஒரு செறிவு எல்லை அடுக்கு மற்றும் ஒரு வெப்ப எல்லை அடுக்கு இருக்க முடியும் எனவே மூன்றும் ஒரே நேரத்தில் இருக்கும் மேலும் ஒரு பொருளைக் கடந்து செல்லும் திரவம் உள்ளது மற்றும் வெப்பம் மற்றும் வெகுஜன போக்குவரத்து ஆகியவை ஒரே நேரத்தில் நிகழ்கின்றன எனவே வெப்ப எல்லை அடுக்கு தடிமன் உண்மையில் செறிவு எல்லை அடுக்கு தடிமனை விட பெரியது மற்றும் அது வேக எல்லை அடுக்கு தடிமனை விட பெரியது உண்மையில் பெரும்பாலும் இன்றைய விரிவுரையில் அல்ல ஒருவேளை அடுத்த விரிவுரையிலோ அல்லது அதற்குப் பிந்தைய விரிவுரையிலோ இது உண்மை என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் எனவே இப்போது வெப்ப எல்லை அடுக்கு தடிமன் செறிவு எல்லை அடுக்கை விட பெரியது என்றும் அது உந்த எல்லை அடுக்கை விட பெரியது என்றும் நீங்கள் கருதுகிறீர்கள் உண்மையில் இதை பின்னர் காண்பிப்போம் அது ஏன் என்று பின்னர் காண்பிக்கப்படும் உண்மையில் ஆளும் சமன்பாடுகளில் இருந்து இது உண்மையில் அப்படித்தான் என்று காணலாம் எல்லாம் சரி எனவே இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த செயல்முறையை எவ்வாறு அளவிடுவது இந்த செயல்முறையை எவ்வாறு கணக்கிடுவது எனவே இந்த வெவ்வேறு வெப்பம் மற்றும் வெகுஜன போக்குவரத்து செயல்முறைகளை அளவிடுவதே பாடத்தின் நோக்கம் என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே அவை ஒரே நேரத்தில் ஏற்பட்டால் அவற்றை எவ்வாறு கணக்கிடுவது நாம் எப்படிக் கண்டுபிடிப்பது நான் என்ன சொல்கிறேன் என்பதைக் கணக்கிடுங்கள் நான் என்ன சொல்கிறேன் கடத்தல் என்று வரும்போது அளவீடு என்று சொன்னதன் அர்த்தம் என்ன மாணவர் ஆம் நீங்கள் ஆளும் சமன்பாட்டை எழுதினீர்கள் மாணவர் வெப்பநிலை விவரங்களைப் பெறவும் வெப்பநிலை சுயவிவரத்தைப் பெறுங்கள் எனவே நீங்கள் அளவைக் கூறும்போது x y இன் செயல்பாடாக வெப்பநிலை சுயவிவரம் கூற வேண்டும் x மற்றும் y இன் செயல்பாடாக உங்களுக்கு செறிவு சுயவிவரம் தேவை x மற்றும் y இன் செயல்பாடாக உங்களுக்கு திசைவேக சுயவிவரம் தேவை உங்களிடம் 2டி அமைப்பாக இருந்தால் u மற்றும் v இரண்டு வேகக் கூறுகள் இருக்கும் இது x கூறு வேகம் மற்றும் v என்பது y கூறு வேகம் எனவே இவை அனைத்தையும் நாங்கள் அறிந்தால் நீங்கள் முடித்துவிட்டீர்கள் ஏனெனில் யை கண்டுபிடிப்பதே நோக்கம் அதைத்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இது வெப்பப் போக்குவரத்துக் குணகம் க்கு சமமாக வழங்கும் அது உங்களுக்கு வெகுஜனப் போக்குவரத்துக் குணகத்தைக் கொடுக்கும் மற்றும் இது என்ன தருகிறது மாணவர் பாகுத்தன்மையின் குணகம் இது பாகுத்தன்மையின் குணகம் அல்ல மாணவர் வெட்டு அழுத்தம் வெட்டு அழுத்தம் இது உங்களுக்கு உராய்வு குணகத்தை வழங்குகிறது நேற்றைய விரிவுரையில் இதை வரையறுத்தோம் எனவே இந்த மூன்று சாய்வுகள் உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் உண்மையில் அளவீடு செய்துள்ளீர்கள் அல்லது 3 எல்லை அடுக்குகளின் சிறப்பியல்பு பண்புகளை அடையாளம் கண்டுள்ளீர்கள் அதாவது ஒரே நேரத்தில் நிகழும் இந்த மூன்று போக்குவரத்து செயல்முறைகளின் சிறப்பியல்பு பண்புகளை நாங்கள் கண்டறிந்துள்ளோம் எனவே இவற்றைக் கண்டுபிடிக்க u மற்றும் v க்கு எழுத வேண்டும் X உந்த சமநிலையை எழுத வேண்டும் Y உந்த சமநிலையை எழுத வேண்டும் ஆற்றல் சமநிலையை எழுத வேண்டும் நிறை சமநிலையை எழுத வேண்டும் எனவே நாம் எழுத வேண்டிய நான்கு இருப்புக்கள் இவை நிச்சயமாக தொடர்ச்சி சமன்பாடு திருப்திப்படுத்தப்பட வேண்டும் எனவே நாம் எழுத வேண்டிய ஐந்து வெவ்வேறு துண்டுகள் இவை எனவே இது முக்கியமாக வெப்பநிலை செறிவு மற்றும் திசைவேகம் ஆகியவற்றின் சுயவிவரங்களைப் பிடிக்கும் சமன்பாடுகள் ஆகும் எனவே இது ஒரு நிலையான நிலை செயல்முறை என்று நான் கருதுகிறேன் மேலும் பண்புகள் நிலையானதாக இருக்கும் என்று நான் கருதினால் இது ஒரு மோசமான அனுமானம் அல்ல பண்புகள் நிலையானது என்று நான் கருதினால் மற்றும் அது ஒரு அடக்க முடியாத திரவம் என்று நான் கருதினால் எனவே இந்த பாடத்திட்டத்தில் சுருக்கக்கூடிய திரவங்களை நாங்கள் கையாள மாட்டோம் ஒரு மேம்பட்ட போக்குவரத்து படிப்பு உள்ளது எனவே அமுக்கக்கூடிய திரவங்கள் மற்றும் சுருக்கக்கூடிய திரவ அமைப்புகளின் அளவீடு தொடர்பான சில சிக்கல்கள் அந்த பாடத்திட்டத்தில் தீர்க்கப்படும் எனவே இந்த பாடத்திட்டமானது அனைத்து திரவமும் அடக்க முடியாதது எனவே நாம் X உந்த சமநிலையை எழுத வேண்டும் எனவே நிகழக்கூடிய அனைத்து செயல்முறைகளும் என்ன எனவே நீங்கள் நிலுவைகளை எழுதும் போதெல்லாம் அந்த சிக்கலில் நிகழும் தனிப்பட்ட செயல்முறைகளை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பின்னர் கணிதப் பிரதிநிதித்துவம் என்ன என்பதைக் கண்டுபிடித்து அதற்குச் சரியான அடையாளங்களை வைத்து கண்டுபிடிக்க வேண்டும் ஷெல் பேலன்ஸ்களை எழுதுவதன் மூலம் நீங்கள் அதைச் செய்யலாம் அதுதான் அதைச் செய்வதற்கான கடுமையான வழி ஆனால் கடுமையான வழி என்ன என்பதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் ஷெல் சமநிலையில் தவறு செய்துவிட்டோமா என்பது உங்களுக்குத் தெரியாது அதைச் சரியாகச் செய்வதற்கான கடுமையான வழி என்ன என்பதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் எனவே இங்கே நிகழும் வெவ்வேறு செயல்முறைகள் என்ன வேக சமநிலையில் சொல்லலாமா வெட்டு அழுத்தம் எனவே அதுதான் சுவர் மட்டும் ஏன் நான் சுவரில் மட்டுமா வெவ்வேறு திரவ உறுப்புகளுக்கு இடையே வெட்டு அழுத்தம் இருக்கலாம் எனவே பொதுவாக வெட்டு அழுத்தத்தின் கணித பிரதிநிதித்துவம் என்ன மாணவர் அது x கூறு உந்த சமநிலையாக இருந்தால் என்று இருக்கும் எனவே u என்பது x கூறு வேகம் என்பதை நினைவில் கொள்ளவும் u என்பது x கூறு வேகம் மற்றும் v என்பது y கூறு வேகம் வேறு என்ன மாணவர் அழுத்தம் சாய்வு அழுத்தம் சாய்வு இது கட்டாய அமைப்பு என்பதால் நீங்கள் திரவத்தை செலுத்துகிறீர்கள் அவை உண்மையில் பொருளைக் கடந்த திரவத்தை பாய்ச்சுகின்றன எனவே அழுத்தம் சாய்வு இருக்க வேண்டும் இல்லையெனில் சரியான ஓட்டம் இல்லை அழுத்தம் சாய்வு பூஜ்யம் ஓட்டம் இல்லை வேறு என்ன புவியீர்ப்பு சக்திகள் எனவே கிளாசிக்கல் இலக்கியத்தில் இது உடல் சக்திகள் என்று அழைக்கப்படுகிறது எனவே அனைத்து ஈர்ப்பு விசைகளும் உடல் சக்திகளாக இணைக்கப்படும் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க முடியாது ஆனால் அது என்ன இது உடல் சக்திகள் என்று அழைக்கப்படுகிறது என்ன காணவில்லை நீங்கள் நேவியர் ஸ்டோக்ஸ்Navier's stokes சமன்பாட்டைப் பார்த்திருக்கிறீர்களா வெப்பச்சலன உந்தம் எனவே உங்களுக்கு வெப்பச்சலனம் இருக்கிறதா எனவே நீங்கள் படித்த உங்கள் நேவியர்ஸ் ஸ்டோக்ஸ் சமன்பாட்டில் நீங்கள் பார்ப்பது அடிப்படையில் வேறுபட்ட சொற்கள் எனவே நாம் அனைத்தையும் ஒன்றாக இணைத்தால் உந்த கன்வெக்டிவ் வேக காலத்தின் கணிதப் பிரதிநிதித்துவம் என்ன என்பதை காணலாம் எனவே உள்ளே இருக்கும் நான் அதைத் அறிந்தால் எனவே இது x திசையில் உள்ள உந்தம் அதுதான் y திசையில் உள்ள வேகம் மேலும் அது அழுத்த சக்திகளுக்கு சமமாக இருக்க வேண்டும் இருக்கும் அது என்ன உடல் சக்தியாக இருக்கும் எனவே என்பது உடல் சக்திகள் நேவியர் ஸ்டோக்ஸில் இருந்து தொடங்குவதன் மூலம் ஒருவர் உண்மையில் அதே வெளிப்பாட்டைப் பெறலாம் நீங்கள் உண்மையில் ஷெல் பேலன்ஸ்களில் இருந்து தொடங்கலாம் அதாவது நேவியர் ஸ்டோக்ஸ் எந்த வகையிலும் நீங்கள் ஷெல் இருப்புகளிலிருந்து பெறலாம் எனவே நீங்கள் ஷெல் பேலன்ஸ்களில் இருந்து தொடங்கி சரியான தோராயங்களை எடுத்துக் கொள்ளலாம் இதை நீங்கள் பெறுவீர்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் நேவியர் ஸ்டோக்ஸிலிருந்து தொடங்கலாம் நீங்கள் தோராயங்கள் அல்லது அனுமானங்களைச் சுமத்துகிறீர்கள் நீங்கள் இன்னும் அதே வெளிப்பாட்டைப் பெற வேண்டும் மூன்றாவது வழி இதில் உள்ள பல்வேறு செயல்முறைகளை நீங்கள் எளிமையாகக் கண்டறிந்து அதனுடன் தொடர்புடைய கணித வெளிப்பாடு என்ன என்பதைக் கண்டறிந்து சரியான அடையாளத்தை இடுங்கள் மாணவர் ஏனென்றால் என்ன நடக்கிறது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இது திரவம் இந்த திசையில் நகர்கிறது என்றால் நான் இந்த திசையை நேர்மறையாக எடுத்துக் கொண்டால் வெப்பச்சலனம் என்பது திரவத்தை x லிருந்து 0 க்கு சமமாக x லிருந்து L க்கு சமமாக எடுத்துக்கொள்வதாகும் எனவே அதுதான் இங்கே எனது நேர்மறைச் சொல் மாணவர் சரியாக எனவே உங்கள் நேர்மறையான திசை என்ன என்பதை நீங்கள் அறிந்த ஒரு கணம் மற்ற அனைத்தும் இடத்தில் விழும் வெட்டு அழுத்தத்தின் நோக்கம் என்ன அது சரியான ஓட்டத்தை தாமதப்படுத்தப் போகிறது ஆனால் திரவ அடுக்குகளுக்கு இடையில் உராய்வு ஏற்படப்போகிறது அதனால்தான் வெட்டு அழுத்தம் இங்கே வருகிறது மற்றும் உடல் சக்திகள் மற்றொன்றில் வரும் எனவே இதை வைப்பது மிகவும் எளிதானது எனவே போக்குவரத்துப் பாடத்தில் உங்களுக்குப் பெறப்பட்ட நேவியர் ஸ்டோக்ஸ் சமன்பாட்டிற்குத் திரும்பிச் சென்று அதை உற்றுப் பார்த்து வெவ்வேறு விதிமுறைகள் என்ன என்பதைப் பார்ப்பது ஒரு நல்ல பயிற்சியாகும் இந்த விதிமுறைகள் ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் என்ன அடையாளம் காட்ட வேண்டும் என்பதைக் கண்டறிய இது உதவும் எனவே வெவ்வேறு செயல்முறைகளின் அடிப்படையில் நீங்கள் வைக்க வேண்டிய வெவ்வேறு அறிகுறிகள் உள்ளன என்பதை நீங்கள் உண்மையில் நம்ப வேண்டும் உண்மையில் நீங்கள் ஷெல் பேலன்ஸ்களைப் பார்த்தால் அடையாளம் இயற்கையாகவே விழும் ஏனெனில் நீங்கள் ஷெல் பேலன்ஸ் சரியாக எழுதும் போது அடையாளங்களை நீங்கள் கணக்கிட்டிருப்பீர்கள் இந்த அறிகுறிகள் என்ன என்பதை நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானது எனவே இது சமநிலையை எழுதுவதற்கான விரைவான வழியாகும் நிச்சயமாக உழைக்கும் வழி ஷெல் பேலன்ஸ்களை எழுதுவது மற்றும் இடைநிலை வழி நேவியர் ஸ்டோக்ஸிலிருந்து தொடங்குவதாகும் எல்லாம் சரி எனவே இது X கூறு உந்தம் சமநிலையானது நாம் Y கூறு உந்த சமநிலையை எழுதலாம்

இது y திசையில் உள்ள அழுத்தம் சாய்வு மற்றும் ஆகியவற்றை சமம் எனவே என்பது y திசையில் உள்ள உடல் விசை என்று நான் கருதினால் எனவே இது y கூறு உந்த சமநிலை